AC மின்னழுத்தத்தில் dc மின்னழுத்தத்தை சேர்க்கக்கூடிய சர்க்யூட் ஐ செய்து முடித்துள்ளோம் இதனால் டிரான்சிஸ்டர் க்கு ஆப்பரேட்டிங் பாயிண்ட் மற்றும் சிக்னல் ன் கலவையை கொடுக்க முடியும் எனவே டிரான்ஸிஸ்டர் ன் கேட் அல்லது கேட் சோர்ஸ் இதற்கு இடையில் நாம் 3 ஓல்ட்ஸ் மற்றும் V s ஐ வைத்திருக்க வேண்டும் 3 ஓல்ட்ஸ் மற்றும் V s களை பெறுவதற்கு எப்படி செய்ய வேண்டும் என்றால் V s சிக்னல் சோர்ஸ் உடன் தொடர்புடைய சோர்ஸ் ஐ நாம் கொண்டிருக்க வேண்டும் தற்போதைக்கு சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் R களை நான் பயன்படுத்தப் போவதில்லை பின்னர் அதை பயன்படுத்தி அதன் விளைவு என்ன என்பதை பார்ப்பேன் எனவே இது ஒரு கெபாசிட்டர் C மூலம் இணைக்கப்பட வேண்டும் மேலும் 3 வோல்ட்ஸ் மூலமானது மின்தடையம் R மூலம் இணைக்கப்பட வேண்டும் இப்போது இந்த V s ஆனது குறிப்பிட்ட அதிர்வெண் ஒமேகா நாட் ஆகும் இது பல அதிர்வெண்களை கொண்டிருந்தால் குறைந்தபட்ச அதிர்வெண்ணாக இருக்க சாத்தியமாகும் மேலும் மின்தேக்கியின் அளவு ஒமேகா நாட் C என்பது R ஐ விட 1 அதிகமாக இருக்கும் இதை சொல்வதற்கு பல வழிகள் உள்ளன என்பது தான் இதன் பொருள் ஆகும் எனவே ஒமேகா நாட் ல் இது மிகவும் குறுகியதாக உள்ளது ஆகவே அனைத்து V களும் இங்கே வருகின்றன மற்றும் dc இது திறந்திருப்பதால் dc தோன்றும் என்பதைத்தான் நாம் இங்கே பார்க்க வேண்டும் இப்போது 3 ஓல்ட்ஸ் ஆனது அதிக மின்னழுத்த மூலமான 23 ஓல்ட்ஸ் லிருந்து உற்பத்தி செய்யப்படுகிறது மற்றும் R 1 R 2 என்பது R 1 மற்றும் R 2 என்ற விகிதத்தில் இங்குள்ள தெவினின் மின்னழுத்தம் 3 ஓல்ட்ஸ் ஆகும் தெவினின் ரெசிஸ்டன்ஸ் உடன் தொடரில் உள்ள 3 ஓல்ட்ஸ் மூலத்திற்கு சமம் என்கின்ற இந்த அனைத்து விஷயத்தையும் நாம் அறிவோம் அதன் மதிப்பு R 1 க்கு இணையான R 2 ஆகும் எனவே முழு விஷயம் என்னவென்றால் இந்த மூன்று ஓல்ட்ஸ் மற்றும் தொடர் மின்தடையம் இங்கே உள்ளது மேலும் அனைத்தையும் 23 ஓல்ட்ஸ் மற்றும் ஒரு ரெசிஸ்டிவ் டிவைடர் மூலம் மாற்றலாம் எனவே இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் இதை அகற்றிவிட்டு மூன்று ஓல்ட்ஸ் தொடர் மின் எதிர்ப்பான்களுக்கு பதிலாக 23 ஓல்ட்ஸ் மற்றும் ஒரு ரெசிஸ்டிவ் டிவைடர் R 1 R 2 கொண்டிருக்க வேண்டும் இது நான் முன்பு வைத்திருந்த சர்க்யூட் ஐ போலவே இருக்கும் இதில் உங்களுக்கு சமாதானம் இல்லையென்றால் மீண்டும் ஒரு முறை நீங்கள் பகுத்தறிந்து 3 ஓல்ட்ஸ் மின் தொடரில் மின் எதிர்ப்பு இருப்பதை நீங்களே உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் எனவே டிரான்சிஸ்டர் கேட் க்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் 23 ஓல்ட்ஸ் உடன் இணைக்கப்பட்ட ஒரு டிவைடர் ஐ நான் வைத்திருக்க வேண்டும் மேலும் சிக்னல் சோர்ஸ் ஆனது இவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளது மேலும் முன்பு சொன்னது போல ஒமேகா நாட் C என்பது R ஐ விட 1 அதிகமாக இருக்க வேண்டும் R என்பது ஒன்றுமில்லை ஆனால் R 1 R 2 க்கு இணையாக இருக்கவேண்டும் ஆகவே ஒமேகா நாட் C என்பது R ஐ விட 1 அதிகமாக இருக்க வேண்டும் R 2 க்கு இணையாக இருக்கவேண்டும் இப்போது நாம் லோடு ஐ என்ன செய்வது லோடு தரையில் குறிப்பிடப்பட்டதாக இருக்க வேண்டும் அதாவது லோடு என்பது இது போன்றது ஆகும் டிரான்ஸிஸ்டர் இன் டிரெயின் லோடு உடன் இணைக்கப்பட வேண்டும் இதன் மூலம் சிக்னல் அதிர்வெண்களை பெற முடியும் இங்கு நாம் செய்தது போலவே செய்தால் இதை செய்ய முடியும் இந்த நிலையில் சைணூசாய்டல் சிக்னல் V க்கு 3 ஓல்ட்ஸ் இயக்க புள்ளி சிக்னல் ஐ சேர்க்க விரும்புகிறோம் இதில் டிரெயின் ல் பூஜ்ஜியம் இல்லாத சில இயக்க புள்ளிகள் இருக்கும் அது V D S இயக்க புள்ளியை 3 ஓல்ட்ஸ் ஆக தேர்ந்தெடுக்கும் மேலும் அந்த பிளஸ் சிக்னல் ஐ பெறுவோம் மற்றும் சிக்னல் மட்டுமே RL க்கு பயன்படுத்தப்பட வேண்டும் இது தரையில் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் எனவே இதை வேறு விதமாக கூற வேண்டுமென்றால் டிரெயின் சோர்ஸ் ல் V D S 0 இருக்கும் நாம் ஆம்ப்ளிபையர் ன் அசல் கட்டமைப்பு என்ன என்று பார்ப்போம் 3 ஓல்ட்ஸ் மற்றும் V கள் இவைகள்தான் நம்மிடம் இருந்தன மேலும் இதைப்போன்றே நாம் சார்ந்து இருந்தோம் அதாவது 23 ஓல்ட்ஸ் 100 கிலோ ஓம்ஸ் மற்றும் இதன் குறுக்கே 3 ஓல்ட்ஸ் கொண்ட இயக்க புள்ளியை கொண்டுள்ளோம் மேலும் இந்த அதிகரிக்கும் சிக்னல் என்பது மைனஸ் g m R L V s தவிர வேறொன்றுமில்லை இதை நாம் அதிகரிக்கும் சர்க்யூட் லிருந்து பெறுகிறோம் எனவே இது அதிகரிக்கும் பகுதியாகும் இப்போது பிரச்சனை என்னவென்றால் R L என்பது இவ்வாறு இருக்க முடியாது மற்றவை அனைத்தும் அப்படியே இருக்க வேண்டும் இங்கே 3 ஓல்ட்ஸ் பிளஸ் V கள் ட்ரெயின் மற்றும் சோர்ஸ் இவைகள் குறுக்கே நம்மிடம் 3 ஓல்ட்ஸ் மைனஸ் g m R L முறை V s இருக்கும் உறுதியாக இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் இல்லையென்றால் மீண்டும் ஒரு முறை இதைப்பற்றிய கூடுதல் பகுப்பாய்வை மேற்கொள்ளுங்கள் எனவே இதுதான் இயக்க புள்ளி இது 3 ஓல்ட்ஸ் ஆக இருக்க வேண்டியதில்லை இது V G S மைனஸ் V t ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் நமது என் எடுத்துக்காட்டில் இதை 3 ஓல்ட்ஸ் என்று தேர்வு செய்கிறோம் மேலும் R L ஐ இவ்வாறு இணைக்க முடியாது நான் இங்கே அதை காட்டப் போவதில்லை எப்படியும் டிரான்சிஸ்டர் சரியாக செயல்படுகிறது என்று கருதுகிறேன் எனவே எனது R L இங்கே இருக்க வேண்டும் பெருக்கப்பட்ட சிக்னல் எனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் R L முழுவதும் மைனஸ் g m R L முறை V s ஆக இருக்க வேண்டும் மீண்டும் இங்கே இந்த பகுதி dc அல்லது பூஜ்ஜிய அதிர்வெண் மற்றும் இங்கே இந்த பகுதி ஒமேகா நாட் அதிர்வெண் இவைகளை நான் பயன்படுத்துகிறேன் ஆகவே இதன் அர்த்தம் என்னவென்றால் ஒமேகா நாட் இந்த முனையுடன் இணைக்கப்பட வேண்டும் ஆனால் இது dc க்காக இணைக்கப்பட கூடாது எனவே இதற்கான பதில் மிகவும் வெளிப்படையானது இங்கே நான் இணைக்கக்கூடிய ஒரு உறுப்பு என்னவென்றால் அது ஒமேகா நாட் க்கு ஷார்ட் சர்க்யூட் ஆக வேலை செய்கிறது ஆனால் dc க்கு இது ஒரு ஓபன் சர்க்யூட் ஆகும் இது ஓபன் சர்க்யூட் ஆக இருப்பதால் இணைக்கப்படவில்லை இங்கே கெபாசிட்டர் ஒரு ஓபன் சர்க்யூட் ஆக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் எனவே இது இவ்வாறு இருக்காது இங்கே கெபாசிட்டர் ஐ இணைத்தால் இதை C 2 என்று அழைக்கலாம் மேலும் கெபாசிட்டர் ன் மின்தடை அதிர்வெண்கள் குறைகிறது எனவே C 2 ஐ ஒமேகா அதிர்வெண்ணின் போதுமான அளவு பெரியதாக தேர்வு செய்தால் கெபாசிட்டர் ன் மின்தடை லோடு ரெசிஸ்டர் ஐ விட மிகச் சிறியதாக இருக்கும் மேலும் இது கிட்டத்தட்ட ஷார்ட் சர்க்யூட் போல தோன்றும் ஆகவே ஒமேகா நாட் C 2 ஐ விட மிக குறைவாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் அதனால்தான் C 2 ஐ தேர்வு செய்துள்ளோம் எனவே இதுதான் டிரான்சிஸ்டர் ஐ இணைக்கும் வழியாகும் இதன் மூலம் டிரான்சிஸ்டர் ன் டிரெயின் சோர்ஸ் குறுக்கே உள்ளதை லோடு ரெசிஸ்டர் உடன் இணைக்கும் வகையில் இது அமைந்துள்ளது C 2 மற்றும் இந்த கெபாசிட்டர் ஐ மற்ற கெபாசிட்டர் லிருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் இதை C 1 என்று அழைக்க வேண்டும் இப்போது இன்னும் கொஞ்சம் முன்னோட்டம் இந்த இயக்க புள்ளி மூலம் பாய வேண்டும் இது 1 D ஆக இருக்க வேண்டும் மற்றும் இதன் மூலம் மின்னோட்டம் பாய்கிறது மேலும் V D S கொய்சென்ட் டிரெயின் சோர்ஸ் மின்னோட்டம் V G S மைனஸ் V T ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் எனவே அதை எப்படி உறுதி செய்வது என்றால் முன்பு நான் செய்த அதே ஏற்பாட்டை பயன்படுத்த வேண்டும் இன்னும் கொஞ்சம் dc மின்னழுத்தம் 23 ஓல்ட்ஸ் ஆக இருக்க வேண்டும் நான் இதை மீண்டும் இணைத்துள்ளேன் மின்தடை R D மூலமாகவும் இதை இணைக்கப்போகிறேன் இது அசல் சர்க்யூட் ல் இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் டிரான்ஸிஸ்டர் மூலம் கொய்சென்ட் மின்னோட்டத்திற்கு சில வழிகளை தெரிந்து கொள்வதற்கு நான் இதை பயன்படுத்தி இருக்கிறேன் நமது எடுத்துக் காட்டில் உள்ள 200 மைக்ரோ ஆம்பியர்ஸ் இந்த மின்தேக்கி வழியாக முடியாது ஏனெனில் இது dc ஐ தடுக்கிறது எனவே இந்த மின்னோட்டத்திற்கு ஏதாவது ஒரு பாதை இருக்க வேண்டும் அது இந்த RD ரெசிஸ்டன்ஸ் ஆகும் ஆகவே இறுதியாக இந்த சர்க்யூட் ஐ வைத்துக்கொண்டு மேலும் சில உறுப்புகளை கொண்டு நமது சிறந்த ஆம்ப்ளிபையர் உடன் ஒப்பிடும்போது நமக்கு இந்த R 1 R 2 ரெசிஸ்டர்ஸ் மற்றும் இந்த R D கிடைக்கும் அதன் விளைவு என்ன என்பதை நாம் பார்ப்போம் எனவே முழு சர்க்யூட் ஐ மீண்டும் வரைகிறேன் இப்போது சிக்னல் சோர்ஸ் உடன் தொடரில் ரெசிஸ்டன்ஸ் ஐ சேர்க்கிறேன் இது V S ஆகும் மேலும் என்னிடம் கெப்பாசிட்டர் C 1 R 1 மற்றும் R 2 உள்ளன மற்றும் இங்கே MOS டிரான்ஸிஸ்டர் என்னிடம் உள்ளது மேலும் இந்த ரெசிஸ்டன்ஸ் R D இருக்கிறது இது ட்ரெயின் ஐ சார்ந்திருக்க தேவைப்படுகிறது மேலும் லோடு மற்றொரு கெப்பாசிட்டர் C 2 உடன் R L உடன் இணைக்கப்பட்டுள்ளது இதுதான் எனது முழுமையான ஆம்ப்ளிபையர் ஆகும் இதைப் பற்றி நான் பின்னர் விளக்குகிறேன் இது MOS டிரான்ஸிஸ்டர் ஐ பயன்படுத்தி மிக அடிப்படையான ஆம்ப்ளிபையர் ஆகும் மற்றும் இது ஒரு MOS காமன் சோர்ஸ் ஆம்ப்ளிபையர் என்று அழைக்கப்படுகிறது நாம் இங்கு இதை புரிந்து கொள்வதற்கு நிறைய நேரம் செலவிடுகிறோம் நீங்கள் முடிக்கப்பட்ட சர்க்யூட் ஐ இங்கே பார்க்கிறீர்கள் ஆனால் இந்த கூறுகள் ஒவ்வொன்றும் நம்மிடம் ஏன் உள்ளன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் இவைகளை பற்றி முழுமையாக தெரிந்துகொள்ள இவ்வளவு நேரம் ஆனது எனவே இப்போது இதிலிருந்து தொடங்கி சர்க்யூட் ஐ முதன்முறையாக பார்ப்பதுபோல் பகுப்பாய்வு செய்வோம் மேலும் இங்கு பல்வேறு விஷயங்கள் உள்ளன முதலில் இங்குள்ள முழு சர்க்யூட் ஐ பாருங்கள் மற்றும் அது dc க்காக சில வழிகளில் செயல்படுகிறது ஏனெனில் நம்மிடம் இந்த கெப்பாசிட்டர்ஸ் உள்ளன இவை dc க்கு ஓபன் சர்க்யூட் ஆக இருக்கும் மேலும் மொத்தப் படமான dc க்கு நான் லீனியர் தன்மை கொண்ட இந்த சாதனத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் இதை M 1 MOS டிரான்ஸிஸ்டர் என்று அழைக்கிறேன் மேலும் நம்மிடம் இந்த இன்கிரிமெண்ட் படம் உள்ளது இது இயக்க புள்ளிக்கு மேல் மற்றும் மேலே உள்ளது ஒருவேளை நாம் சில சிக்னல் களை பயன்படுத்தினால் என்ன நடக்கும் மேலும் இந்த நிலையில் அதிகரிக்கும் சிக்னல் V s என்பதை ஒரு ac சிக்னல் சில சைனுசாய்டல் சிக்னல் ன் அதிர்வெண் ஆகும் இது குறைந்த பட்சம் ஒமேகா நாட் மற்றும் இந்த கெப்பாசிட்டர்ஸ் ac க்கு வித்தியாசமாக செயல்படும் என்று கருதப்படுகிறது எனவே நமக்கு வேறு ஒரு சமமான சர்க்யூட் இருக்கும் நமது ஆம்ப்ளிபையர் ல் என்ன இருக்கிறது இவை டிரெயின் ஐ சார்ந்து முக்கியமாக V G S ன் விகிதத்தை நிலைநாட்டுவதற்கானவை என்பதை உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன் இந்த R D மற்றும் 23 ஓல்ட்ஸ் ஆனது டிரெயின் ஐ சார்ந்து ஒரு கொய்சென்ட் V D S ஐ நிறுவுவதற்கு உதவுகிறது காமன் சோர்ஸ் ஆம்ப்ளிபையர் ன் முன்மாதிரியை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த R d அல்லது R 1 R 2 ஆகியவை சரியான இயக்க புள்ளியை நிறுவ முடியாது நமக்கு இந்த கூறுகள் தேவைப்படுகிறது எனவே இவை சர்க்யூட் ல் சில விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நாம் பார்க்கலாம் நம்மிடம் சிக்னல் சோர்ஸ் உள்ளது மேலும் நம்மிடம் லோடு உள்ளது இவை நிச்சயமாக ஆம்ப்ளிபையர் ன் இதயம் என்று கூறலாம் இதுதான் ஆம்ப்ளிபையர் சாதனம் ஆகும் மேலும் இறுதியாக நம்மிடம் இந்த கெபாசிட்டர்ஸ் C 1 மற்றும் C 2 உள்ளன இந்த நிலையில் நான் ஒரு dc மதிப்புடைய சிக்னல் ஐ சேர்க்க வேண்டும் அத்துடன் MOS டிரான்ஸிஸ்டர் ன் டிரெயின் சோர்ஸ் ல் உள்ள மின்னழுத்தத்தை லோடு உடன் இணைக்க வேண்டும் இவை ac உடன் இணைக்கப்பட்ட கெபாசிட்டர்ஸ் C 1 மற்றும் C 2 என்று அழைக்கப்படுகின்றன அதனால் இவை ac மற்றும் dc க்கு வித்தியாசமாக செயல்படும் எனவே அவை ac சிக்னல் ஐ இந்த வழியில் அனுமதிக்கின்றன ஆனால் அவை dc க்கு ஓபன் சர்க்யூட் ஆகும் மேலும் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் நம்மிடம் மின்னழுத்த வினியோகம் இருக்கிறது இப்போது நம் ஒற்றை வினியோக மின்னழுத்தம் இருப்பதை கவனியுங்கள் எனவே ஒரு சிங்கிள் பேட்டரி ஐ பயன்படுத்துவதற்கான இலக்கை நாம் அடைந்து விட்டோம் இது பொதுவாக V D D என்ற குறியீட்டுடன் குறிப்பிடப்படுகிறது இதன் அர்த்தம் என்னவென்றால் இது டிரெயின் பக்கத்தை சார்ந்திருக்கிறது அதே விநியோகத்தை பயன்படுத்தி கேட் ஐ சார்ந்திருக்க செய்யலாம் ஆனால் வழக்கமாக இந்த விநியோகம் V D D என்று அழைக்கப்படுகிறது எனவே அடுத்த வகுப்பில் என்ன செய்ய வேண்டும் என்றால் சர்க்யூட் ஐ எடுத்து அதை சரியாக பகுப்பாய்வு செய்து மேலும் அது அசல் வடிவமைப்பிற்கு ஒத்துப் போகிறதா அல்லது அதிலிருந்து மாறுபட்டு இருக்கிறதா என்பதை பார்ப்போம்